வாழ்த்துக்கள் மற்றும் TALE தொகுதி 3 யூனிட் 4 க்கு வரவேற்கிறோம் இது மூளை எவ்வாறு கற்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதோடு தொடர்புடையது முந்தைய யூனிட்டில் மூளையின் உடற்கூறியல் பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சித்தோம் இன்றைய நிலவரப்படி உலகில் மிகவும் சிக்கலான விஷயமாக இருக்கும் மூளையின் அனைத்து அம்சங்களையும் புரிந்து கொள்ள அரை மணி நேர அமர்வு போதுமானதாக இல்லை என்பது வெளிப்படையானது மூளையின் மிக மேலோட்டமான மிக எளிமையான கட்டமைப்பு மற்றும் மூளையின் உடற்கூறியல் ஆகியவற்றின் அடிப்படையில் கற்றல் மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றின் சில அம்சங்கள் மூளையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படலாம் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் முந்தைய யூனிட்டில் அதைத்தான் செய்ய முயற்சித்தோம் தற்போதுள்ள யூனிட்டில் நாம் அந்த செயல்முறையைத் தொடருவோம் புலன்களிலிருந்து குறுகிய கால நினைவகத்திற்கு தகவல் பரிமாற்றத்தைக் கையாள்வதில் சில கற்பித்தல் முறைகள் மூளைக்கு உதவுகிறது எந்தவொரு தகவலையும் நாம் பெறும்போது மூளை அதை எவ்வாறு செயலாக்க வாய்ப்புள்ளது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் அந்த செயலாக்கத்தில் வரும் சிக்கல்கள் என்ன குறுகிய கால நினைவகத்தில் தகவல்களை செயலாக்க உதவும் கற்பித்தல் முறைகளைப் பயன்படுத்தலாமா இந்த விதிமுறைகள் அனைத்தும் வரையறுக்கப்படும் இந்தக் கேள்விகளுக்குச் செல்வதற்கு முன் நாம் மற்றொரு சிக்கலைத் தீர்க்க வேண்டும் ஆசிரியர்களாகிய நாம் பணியாற்றி வருகிறோம் கற்பிக்கிறோம் மேலும் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் உள்ளுணர்வாக பல முடிவுகளை எடுத்துள்ளோம் அவை செயல்படுவதாகத் தெரிகிறது மூளை அறிவியலைப் பற்றி ஆசிரியர்களாகிய நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்துகொண்டிருக்கும் ஆராய்ச்சியின் மூலம் இது பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய சிறந்த புரிதலால் பயனடையலாம் எனவே ஒரு கிரெடிட் பாடநெறியின் குறுகிய பாடத்திட்டத்தை நீங்கள் வைக்கலாம் என்பது பரிந்துரை இது சில பொருத்தமான கட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படலாம் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வது அவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தாக இருக்கும் ஆனால் மனித மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்குப் பின்னால் உள்ள அனைத்து சிக்கலான செயல்முறைகளையும் மாணவர்களோ ஆசிரியர்களோ புரிந்து கொள்ள வேண்டியதில்லை எடுத்துக்காட்டாக சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் உள்ளன அவற்றுடன் சுமார் 900 பில்லியன் கிளைல் செல்கள் உள்ளன கிளைல் செல்களிலிருந்து நியூரான்களுக்கு ஆற்றல் எவ்வாறு மாற்றப்படுகிறது அனைத்து மின்வேதியியல் மற்றும் உயிர்வேதியியல் செயல்முறைகள் எவ்வாறு நிகழ்கின்றன இவைகளை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை முழு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் பார்க்கிறோம் அது புரிந்து கொள்ள உதவும் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமானது என்னவென்றால் மனிதர்களும் அவர்களின் மூளைகளும் எவ்வாறு வளர்ந்தன என்பதை அறிவதுதான் மனிதர்கள் வளரும் விதம் அறிவாற்றல் அனுபவங்களால் ஏற்படுகிறது அதாவது சில தகவல்கள் ஆசிரியரால் பல்வேறு வழிகளில் மாற்றப்படுகின்றன அல்லது வழங்கப்படுகின்றன ஆனால் இது நடைபெறும்போது சமூக மற்றும் உயிரியல் அனுபவங்கள் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன நாம் கற்றுக் கொள்ளும் போதெல்லாம் அறிவாற்றல் சமூகம் மற்றும் உயிரியல் ஆகிய மூன்று பரிமாணங்களும் உள்ளன இந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து நீங்கள் பயன்படுத்த விரும்பும் எந்த வார்த்தையும் ஆசிரியர் என்ன கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா அல்லது அது நமக்கு அர்த்தமுள்ளதா இது நமது நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றப்படுமா அதனால் நாம் எப்போது வேண்டுமானாலும் நினைவுகூர முடியுமா என்பதை தீர்மானிக்கிறது நமது அறிவாற்றல் அனுபவங்களை எவ்வாறு ஒருங்கிணைப்பது TALE 2 இல் பாட திட்டத்தை எவ்வாறு வடிவமைப்பது மற்றும் TALE தொகுதி 1 இல் உள்ள அறிவாற்றல் பரிமாணத்தைப் பற்றி சிலவற்றை புரிந்துகொண்டோம் ஒரு ஆசிரியருக்கு இவற்றைப் பற்றி ஏதாவது தெரிந்தால் அவர் மிகவும் திருப்திகரமான அல்லது பயனுள்ள கற்பித்தலைச் செய்ய முடியும் இதில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அறிவாற்றல் சமூக மற்றும் உயிரியல் அனுபவங்கள் அவை நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது கடந்த காலங்களில் இருந்தாலும் கடந்த காலம் நாம் இப்போது கற்றுக்கொள்வதை கணிசமாக பாதிக்கிறது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது நாம் ஏற்கனவே கடந்து வந்த அனுபவங்கள் மற்றும் வகுப்பறையில் என்ன நடக்கிறது என்பது நாம் தகவல்களை விளக்கும் மற்றும் செயலாக்கும் விதத்தை வடிவமைக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் நமது மூளை செயலற்றவை அல்ல எப்போதும் செயலில் இருக்கும் ஆசிரியர் சொல்வதை நீங்கள் படிக்கும்போது அல்லது கேட்கும்போது மூளையின் வெவ்வேறு பகுதிகள் பின்னணி சத்தங்களைத் தெரிந்துகொள்வதற்கும் அறையில் உள்ள மற்றவர்களுக்கு குறைந்த கவனம் செலுத்துவதற்கும் ஒட்டுமொத்தமாக சொற்களில் கவனம் செலுத்துவதற்கும் வேலை செய்கின்றன மற்றவர்கள் உங்களைத் தொந்தரவு செய்கிறார்களானால் ஆசிரியர் சொல்வதில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது உரத்த பின்னணி இரைச்சல்கள் இருக்கக்கூடும் வகுப்பறைக்கு வெளியே ஏதோ நடக்கிறது சில கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு துளையிடும் இயந்திரம் இயக்கப்படுகிறது ஆசிரியர் சொல்வதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த முடியுமா என்பதை பின்னணி இரைச்சல் கணிசமாக பாதிக்கும் நினைவில் கொள்ளப்படுவது சத்தமாக இருக்கும் சமிக்ஞை என்று பொருள் கொள்ளலாம் இதன் பொருள் இது மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் சமிக்ஞை அது பின்னணி இரைச்சல் அல்லது உங்களுக்கு அடுத்த யாராவது உங்களுடன் பேசுவது அல்லது ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பது இந்த சமிக்ஞைகளை கவனம் மற்றும் தனிப்பட்ட மற்றும் சமூக சம்பந்தம் போன்ற விஷயங்களால் பெருக்க முடியும் ஆசிரியர் எதையாவது முன்வைக்கும்போது அதைச் சுற்றி பல விஷயங்கள் இருந்தபோதிலும் அதை சத்தமான சமிக்ஞையாக மாற்ற விரும்புகிறீர்கள் அதை ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் செய்ய முடியும் மேலும் நீங்கள் அவ்வாறு கருதுவது அந்த குறிப்பிட்ட பாடத்திற்கு முக்கியமானது மேலும் உரையாற்றப்படும் தலைப்புக்கு தனிப்பட்ட மற்றும் சமூக பொருத்தத்தையும் நீங்கள் காணலாம் ஒரு ஆசிரியர் இந்த நான்கு அம்சங்களையும் கருத்தில் கொண்டால் கற்பிக்கப்படுவதை உரத்த சமிக்ஞையாக அவர் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக மற்றொரு பின்னணி இரைச்சல் மின் விசிறிகள் பல வகுப்பறைகளில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன ஏனெனில் இது சற்று சூடாகவும் அதன் சத்தம் எப்போதும் வகுப்பறையில் பாடம் நடத்தப்படும் போது இடையூறு செய்வதாக இருக்கிறது இருப்பினும் மற்றொரு பிரச்சினை உள்ளது சமூக மற்றும் உணர்ச்சி காரணிகள் மாணவர்களின் அறிவாற்றல் திறன்களையும் கல்வி சாதனைகளையும் பாதிக்கின்றன நாம் காணும் உணர்ச்சி காரணிகள் அறிவாற்றல் திறன்களையும் பாதிக்கும் எடுத்துக்காட்டாக உணர்ச்சி காரணி உங்களை கற்பிக்கப்படுவதில் கவனம் செலுத்த விடாமல் ஆதிக்கம் செலுத்துகிறது மூளையில் என்ன நடக்கிறது தகவல் எவ்வாறு செயல்முறை பெறப் போகிறது என்பதைப் புரிந்துகொள்வது ஆசிரியருக்கு மூளையின் சமூக பகுதிகளை குறிவைக்க உதவும் மூளையின் சமூக பகுதியை மேம்படுத்தும் வகுப்பறையில் அதை எவ்வாறு கவனித்துக்கொள்வது நீங்கள் சக வேலையை அறிமுகப்படுத்துவது போல அதாவது நீங்கள் இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு ஒரு சிறிய வேலையை வழங்குகிறீர்கள் அல்லது நீங்கள் ஒருவரிடம் ஒரு அறிவுறுத்தலைப் பயிற்றுவிக்கிறீர்கள் அல்லது பிற சாதனங்கள் அல்லது இணைய சாதனங்களின் ஒரு பகுதியாக செல்போன்கள் போன்ற கருவிகளை இணைத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் தற்போது பொதுவாக கவனச்சிதறலாக இருந்தாலும் செல்போன்களை சரியாகப் பயன்படுத்துவதில் அவரது கவனத்தை நீங்கள் பெற முடிந்தால் ஒருவர் செல்போனை மிகவும் திறம்பட பயன்படுத்தலாம் இது ஒரு சவாலாக இருக்கும் மூளை அறிவியலைப் பற்றி ஆசிரியர் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரணங்கள் இவைதான் என் கருத்துப்படி மாணவர் கூட இதைப் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது மேலோட்டமாக நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு வினைபுரிந்து கற்றல் அடிப்படையில் நீங்கள் பயனடைவதைக் காணலாம் மூளை செயல்முறைகளின் அனைத்து பரிமாணங்களையும் நாம் பார்க்க மாட்டோம் தகவல் செயலாக்கம் நினைவகம் கற்றல் தக்கவைத்தல் மற்றும் பரிமாற்றம் ஆகிய ஐந்தை மட்டுமே பார்ப்போம் உடனடி கவனத்திற்கான ஐந்து செயல்முறைகள் இவை நம் கற்றலை பாதிக்கும் அளவற்ற பிற விஷயங்கள் உள்ளன ஆனால் இந்த ஐந்து செயல்முறைகள் என்ன என்பதை முக்கியமாக பார்ப்போம் குறிப்பாக இந்த யூனிட்டில் நாம் தகவல் செயலாக்கம் மற்றும் நினைவகத்தில் கவனம் செலுத்துவோம் 1950 கள் மற்றும் 1960 களில் கணினிகள் உருவானதும் மூளை மாதிரி உருவாக்க கணினி பயன்படுத்தப்படுவதும் அதாவது நீங்கள் சில உள்ளீட்டு சாதனத்துடன் இருக்கிறீர்கள்அதற்கு தகவல்கள் சில புலன்களின் மூலம் வருகிறது எனவே இவை அனைத்தும் உள்ளீட்டு சாதனங்கள் பின்னர் உங்களிடம் ஒரு நினைவகம் உள்ளது அது இந்த தகவலை செயலாக்குகிறது கணினி உருவகம் பொருத்தமானது போல் தெரிகிறது தகவல் எவ்வாறு செயலாக்கப்படுகிறது என்பதை விளக்க மக்கள் கணினி உருவகத்தைப் பயன்படுத்துகின்றனர் முதல் விஷயம் மூளை தகவல்களை சேமிக்கிறது ஆனால் சிக்கல் என்னவென்றால் கற்றல் சேமித்தல் மற்றும் நினைவில் கொள்வது ஆகியவை கணினியில் நடப்பது போல் நிலையான செயல்முறைகள் அல்ல நினைவகத்தின் சில பகுதிகள் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் ஒரு CPU உள்ளது பின் அதில் நீங்கள் அந்த தகவலை செயலாக்கி மீண்டும் நினைவகத்தில் வைக்கிறீர்கள் இது மூளையில் அப்படியே நடக்காது எனவே எல்லாவற்றிற்கும் கணினி உருவகத்தைப் பயன்படுத்த நீங்கள் முடியாது இந்த செயலி கற்றல் சேமித்தல் மற்றும் நினைவில் வைத்தல் ஆகியவை மாறும் மற்றும் கூட்டு செயல்முறைகள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த விஷயங்களைச் செய்யும்போது நீங்கள் அதே வழியில் செய்ய வேண்டிய அவசியமில்லை மேலதிக செயலாக்கத்திற்காக நமது சூழலில் இருந்து வரும் தகவல்கள் எவ்வாறு நிராகரிக்கப்படுகின்றன அல்லது புலன்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதையும் அவை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டன எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் எந்த நிலைமைகளின் கீழ் அது சேமிக்கப்படுகிறது என்பதையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மாதிரி நமக்குத் தேவை எடுத்துக்காட்டாக எல்லா வழிகளிலும் மூளையானது சுற்றுச்சூழலிலிருந்து தகவல்களைப் பெறுவதைப் பார்த்தால் காட்சி பகுதிக்கு வெளியே முடிவில்லாத விஷயங்கள் உள்ளன அவை தொடர்ந்து நம் அறிவிப்புக்கு மாறுகின்றன ஒரு கணினி கண்ணோட்டத்தில் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான அளவில் தகவல் ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லது நிராகரிக்கப்படுவது ஒரு பெரிய கணினியை விட அதிகமாக இருக்கும் அது ஆண்டு முழுவதும் கையாளக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களிடம் வரும் 99 9 சதவிகித தகவல்களை நிராகரிக்க மூளை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் தரவை தயாரிப்பதை ஏற்றுக்கொள்வதில் எல்லா வழிகளிலும் நீங்கள் உதவ முடியாது கணினிகளின் விரைவான பெருக்கம் இருப்பதால் இது மூளை செயல்பாடுகளை விளக்க கணினி மாதிரியைப் பயன்படுத்துவதை ஊக்குவித்துள்ளது மேலும் சிறிய கையடக்கக் கால்குலேட்டரைக் பார்த்தால் கூட சிக்கலான கணித செயல்பாடுகளைத் தீர்ப்பதில் மனித மூளை மாதிரி செய்ய முடியாது எனவே மூளை சிக்கலான கணித செயல்பாடுகளைச் செய்ய வடிவமைக்கப்படவில்லை மற்றும் கணினியுடன் போட்டியிட முடியாது ஆனால் இன்றைய நிலவரப்படி கணினிகளால் முடியாது இது எதிர்காலத்தில் எப்போதாவது நிகழலாம் AI மற்றும் இயந்திர கற்றல் மூலம் மனித தீர்ப்பின் உதவியுடன் தீர்ப்பை வழங்கலாம் மனிதர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கும் விதத்தில் கணினிகளால் இப்போது அந்த மாதிரியான காரியங்களைச் செய்ய முடியாது மனித மூளை என்பது திறந்த இணையான செயலாக்க அமைப்பாகும் இது உடல் மற்றும் சமூக உலகங்களுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறது இது எல்லா நேரத்திலும் பொதுவானவற்றைப் பகுப்பாய்வு செய்கிறது ஒருங்கிணைக்கிறது தொகுக்கிறது மற்றும் சுருக்கமாக்குகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அனுபவம் வரும்போது அந்தத் தகவலை நம்முடன் இருக்கும் விஷயத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அதை நான் அர்த்தமுள்ளதாகக் கண்டால் எனது பொதுவானவற்றை மீண்டும் சுருக்கிக் கொள்வேன் அதாவது எனது முடிவுகளை நான் முன்பு செய்ததை மாற்றியமைக்க முடியும் என்னிடம் வரும் தகவல்களை அர்த்தமுள்ளதாகக் கண்டறிந்தால் நான் சுருக்கமாக வைத்திருக்கும் முறை மாறக்கூடும் இந்த அர்த்தமுள்ள தன்மையைப் பற்றி தற்போது பேசுவோம் மூளையைப் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நம்மிடம் ஒரு காட்சி படம் இருந்தால் அது ஒரு கணினியில் பிக்சல்களின் அடிப்படையில் பார்த்துக் கொள்ளும் பின்னர் வண்ணங்கள் தீவிரம் மற்றும் பலவற்றைப் பற்றி உங்களிடம் உள்ள எந்த தகவலையும் பொறுத்து ஒவ்வொரு பிக்சலையும் சேமிக்க முயற்சிக்கும் ஆனால் மூளை அந்த வழியில் சேமிக்காது ஒவ்வொன்றும் வடிவங்களின் வரிசையாகும் எப்படியாவது இந்த வடிவங்கள் மூளையில் சேமிக்கப்படுகின்றன மேலும் எந்த வடிவமும் முழுமையடையாது ஒலி அல்லது படம் அல்லது எந்தவொரு தகவலும் முழுமையடையாது அதாவது ஒரு படம் அதிக எண்ணிக்கையிலான வடிவங்களாக உடைக்கப்பட்டு அவை சேமிக்கப்படுகின்றன படம் வெவ்வேறு இடங்களில் சேமிக்கப்படுகிறது அவை எப்படியோ ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன அதாவது மூளை ஒரு குறிப்பிட்ட படத்தின் ஒரு வடிவத்தை இணைக்கிறது மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்தையும் இணைக்கிறது மேலும் ஒரு பகுதியை நினைவு கூர்ந்தால் முழு பகுதியையும் இணைக்க முடியும் அதுதான் சுவாரஸ்யமான பகுதி மிக முக்கியமாக மனித செயலாக்கம் புரிதல் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றில் உணர்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன 90 சதவிகித முடிவுகள் நான் ஒரு தோராயமான எண்ணைக் கொடுக்கிறேன் அல்லது முடிவுகள் உணர்ச்சிபூர்வமாக எடுக்கப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் சில லாஜிக் ஐ பயன்படுத்தி அவை செய்யப்படாவிட்டால் நீங்கள் அது போன்ற முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள் லாஜிக் ன் அடிப்படையில் அன்றாட செயல்பாட்டில் உங்கள் முடிவை எடுக்க முயற்சித்தால் நீங்கள் ஒருபோதும் ஒரு கப் காபி கூட குடிக்க மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அந்த தகவலை லாஜிக் ரீதியாக செயலாக்குகிறீர்கள் எனவே மனித செயலாக்கத்தில் உணர்ச்சிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன மனித மூளையால் உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் பெரும்பாலும் லாஜிக்ரீதியான முன்மொழிவுகளிலிருந்து வரும் படிமங்களிலிருந்து அல்ல நினைவுகள் மாறும் அதாவது புதிய தகவல்களைப் பொறுத்து அவை தொடர்ந்து மாறுகின்றன மேலும் அவை மூளையின் பல்வேறு பகுதிகளிலும் சிதறடிக்கப்படுகின்றன புதிய விஷயங்கள் செயலாக்கப்படுகையில் ஒவ்வொரு அனுபவத்தின் விளைவாக மூளை அதன் சொந்த பண்புகளை மாற்றுகிறது சில காலத்திற்குப் பிறகு அதே தகவலைப் பார்க்கும்போது நீங்கள் அதை வித்தியாசமாக செயலாக்குகிறீர்கள் ஏனெனில் இதற்கிடையில் மூளை மாறிவிட்டது எனவே எதிர்கால கணினிகளில் எப்போதாவது மனித மூளையின் இந்த குணங்கள் திறன்கள் மற்றும் பலவீனங்களை ஒரு தசாப்தத்தில் பிரதிபலிக்க முடியுமா அல்லது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஆண்டுகள் ஆகுமா என்பது எங்களுக்குத் தெரியாது இந்த அம்சங்களில் பலவற்றைப் பிரதிபலிக்கும் வகையில் கணினி வடிவமைக்கப்படலாம் டேவிட் சோசாவின் தோராயமான மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இது ஸ்லைடிங் பிளைண்ட் போன்றது சூழலில் இருந்து இந்த ஐந்து சென்சார்கள் மூலம் உள்ளீடு வருகிறது 9 சதவிகித தகவல்கள் உணர்ச்சி பதிவேட்டில் இருந்து வெளியேற்றப்படலாம் ஏனென்றால் அவை ஏராளமானவை என்பதால் நாம் ஆர்வமாக இருப்பதற்கு இது பொருந்தாது உதாரணமாக நான் இங்கே உட்கார்ந்து என் முன்னால் இருக்கும் நாற்காலிகளைப் பார்த்தால் உருவாகும் படம் வடிகட்டப்படுகின்றது ஏனெனில் அது பொருந்தாது பின்னர் இதிலிருந்து எஞ்சியிருப்பது இப்போது உடனடி நினைவகத்தில் நுழைகிறது இந்த கடந்த அனுபவம் எதை வெளியேற்ற வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்போம் எதைத் தூக்கி எறிய வேண்டும் உடனடி நினைவகத்தில் எதைப் பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் கடந்த கால அனுபவம் இது நான் உடனடி நினைவகத்தில் எந்த தகவலைப் பெறுகிறேனோ அதில் சிறிது தூக்கி எறியப்படும் மேலும் அதில் சில பகுதிகள் மட்டுமே நம் வேலை செய்யும் நினைவகத்தில் வரும் இதுவும் கடந்த கால அனுபவத்தால் தீர்மானிக்கப்படுகிறது பணிபுரியும் நினைவகத்திலிருந்து அதைப் புரிந்துகொண்டு சில அர்த்தங்களைக் கண்டறிந்த பிறகு இந்தத் தகவல் நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றப்படும் மாதிரியில் அவை பெட்டிகளில் நிரப்பப்படுவது போன்று வழங்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நீங்கள் சேமித்து வைக்கும் அதே விஷயத்தைப் பொறுத்தவரை ஒரு கூறு தாக்கல் செய்யும் பெட்டிகளில் ஒன்றில் சேரக்கூடும் மற்றொரு கூறு செல்லலாம் மாற்றப்படலாம் அது எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு சரியாகத் தெரியாது முழு விஷயமும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து தாக்கல் பெட்டிகளிலும் சேமிக்கப்பட்டுள்ள தகவல்கள் நீங்கள் 'சுய கருத்து' என்று அழைப்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இங்கிருந்து தகவல்களை மீட்டெடுத்து அதை மீண்டும் செயல்பாட்டு நினைவகத்திற்கு கொண்டு வருகிறீர்கள் ஒரு சிக்கலைத் தீர்க்கச் சொல்லலாம் ஒரு சிக்கலைத் தீர்க்கும்படி கேட்கப்பட்டால் நீங்கள் நீண்டகால நினைவகத்திலிருந்து எதையாவது மீட்டெடுப்பீர்கள் அதை வேலை செய்யும் நினைவகத்திற்கு கொண்டு வந்து வெளியீட்டை உருவாக்குவீர்கள் அதன் முடிவுகள் மீண்டும் சேமிப்பகத்திற்குச் செல்லக்கூடும் பரவலாக இது தற்போதைய மாதிரிகளில் ஒன்றாகும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி என்று நாங்கள் கூறவில்லை ஏனென்றால் இது மாதிரி என்பதை அனைத்து மக்களும் துல்லியமாக ஒப்புக்கொள்வதில்லை இது ஒரு வகையான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது முழு கட்டமைப்பும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது தகவல் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை குறிப்பாகப் பார்க்கிறோம் புலன்களிடமிருந்து வரும் தகவல்கள் உணர்ச்சி பதிவு வழியாக குறுகிய கால நினைவகத்திற்கு செல்கின்றன உள்வரும் தகவல்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை தீர்மானிக்க வடிகட்டப்படுகின்றன இது முன்னர் குறிப்பிட்டது போல நீங்கள் வகுப்பறைக்குள் இருக்கும்போது 99 சதவிகித வகையான உணர்ச்சிகரமான தகவல்கள் வடிகட்டப்படுகின்றன உள்வரும் தகவல்களை வடிகட்டுவது தனிநபரின் கடந்த கால அனுபவத்தால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது சென்ஸரி மெமரி மிகச் சுருக்கமான நேரத்திற்கு தகவல்களை வைத்திருக்கிறது அதாவது அங்குள்ள அனைத்து படங்களும் தற்காலிகமாக உணர்ச்சி நினைவகத்தில் வரும் தனிமனிதன் அதில் சிலவற்றை மிக முக்கியமானதாகக் கண்டால் கவனம் அதற்குத் திசைதிருப்பப்படும் ஆனால் வழக்கமாக ஒரு வினாடிக்குள் உணர்ச்சி நினைவகம் அழிக்கப்படும் இது முன்னர் காட்டப்பட்டுள்ளபடி குறுகிய கால நினைவகம் என்று அழைக்கப்படுவது இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது ஒன்று உடனடி நினைவகம் மற்றொன்று வேலை செய்யும் நினைவகம் உடனடி நினைவகம் மற்றும் வேலை செய்யும் நினைவகம் இந்த இரண்டிலும் மிகப்பெரிய அளவிலான பணிகள் செய்யப்படுகின்றன சிலர் அதை குறுகிய கால நினைவகம் போன்ற ஒற்றை உருப்படியுடன் கையாள விரும்புகிறார்கள் இந்த இடைநிலை நினைவகம் மற்றும் பணிபுரியும் நினைவகத்தை பிரிப்பது நன்மை பயக்கும் மற்றும் வசதியானது என்று டேவிட் சவுசா கருதுகிறார் மாதிரியில் உடனடி நினைவகம் ஒரு கிளிப்போர்டாக கருதப்படலாம் அதை எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்து முடிவெடுக்கும் வரை தகவல்களை சுருக்கமாக வைக்கும் இடம் சிலர் அதை ஒரு இடுகையைப் போல ஒரு நிலையில் உறுதியாக வைத்திருப்பதை குறிக்கிறது சிலர் அதை விரைவாகக் கருதி அதை நீக்குகிறார்கள் அல்லது வைத்திருக்கிறார்கள் இடைநிலை நினைவகம் துணை உணர்வுடன் அல்லது உணர்வுடன் இயங்குகிறது தரவை 30 விநாடிகள் வரை வைத்திருக்கிறது தயவுசெய்து இந்த எண்களை முழுமையானது அல்ல என்பதைக் குறிக்கும் வகையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த 30 விநாடிகள் ஒரு நபரிடமிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடலாம் ஆனால் இடைநிலை நினைவகம் தரவை கொண்டிருக்கும் நேரத்தின் வரிசை இதுவாகும் மிக முக்கியமாக அச்சுறுத்தல்கள் மற்றும் உணர்ச்சிகள் நினைவக செயலாக்கத்தை பாதிக்கின்றன மாணவர்கள் உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்துவதற்கு முன்பு உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பாதுகாப்பாக உணர வேண்டும் சில நேரங்களில் மக்கள் உடல் ரீதியாக பாதுகாப்பாக உணரவில்லை உடல் ரீதியான அச்சுறுத்தல் இருக்க வாய்ப்புள்ளது என்றால் பிரிக்கப்படாத கவனம் செல்கிறது ஆனால் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பானது மிகவும் முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட வகுப்பறையில் மாணவர் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பாக உணரவில்லை ஒரு விதத்தில் இந்த பாடம் கற்பதற்கு மிக கடினமாக உள்ளது அல்லது ஆசிரியர் மிகவும் மிரட்டுகிறார் அல்லது அவருக்கு பிற உணர்வுகள் இருப்பதாக அவர் உணரலாம் உதாரணமாக தேர்வுகள் வருகின்றன நாங்கள் இன்னும் அங்கு வரவில்லை எனவே நீங்கள் உணர்ச்சிவசப்படுகிறீர்கள் உள்ளடக்கத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு கவனம் செலுத்த முடியும் என்பதை அவை அனைத்தும் தீர்மானிக்கும் உயிர்வாழ்வை பாதிக்கும் தரவு மற்றும் தரவு உருவாக்கும் உணர்ச்சிகள் புதிய கற்றலுக்கான தரவுகளுக்கு முன்னால் செயலாக்கப்படும் ஆகவே ஆசிரியர்கள் உண்மையிலேயே உண்மையில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த இரண்டின் தரவுகள் உயிர்வாழ்வையும் தரவு உருவாக்கும் உணர்ச்சிகளையும் முதலில் வரும்போது அதாவது மாணவர் இந்த விஷயத்தில் உண்மையில் வசதியாக இருப்பதை ஆசிரியரும் உறுதி செய்ய வேண்டும் பின்னர் மட்டுமே அவர் சரியாக கற்றுக்கொள்ள முடியும் கற்றல் சூழ்நிலைகளைப் பற்றிய உணர்வு அர்ப்பணிக்கும் கவனத்தின் அளவை தீர்மானிக்கிறது இதே தொகுதியில் முந்தைய அலகில் கற்றல் சூழ்நிலைகளைப் பற்றி சிலவற்றை செலவிட்டோம் கற்றல் சூழ்நிலைகள் கற்றல் தரத்தை பெரிதும் அழிக்கக்கூடும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் இருவரும் நிலைமைக்கு கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இதுதான் மாணவர் கற்கப் போகிறாரா இல்லையா என்பதில் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது வேலை செய்யும் நினைவகம் முக்கியமானதாகக் கருதப்படுவதை அது செயலாக்கிய பிறகு அது பணிபுரியும் நினைவகத்திற்கு வருகிறது பணிபுரியும் நினைவகத்தின் அளவு குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்யப்படுகிறது இது அனைவருக்கும் ஒரே மாதிரியா இது நபருக்கு நபர் வேறுபடுகிறதா எந்த வயதில் அளவு மாறும் பல பணிபுரியும் நினைவகங்கள் உள்ளனவா இன்னும் மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அதைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை பணிபுரியும் நினைவகம் ஒரு தற்காலிக நினைவகம் மற்றும் உணர்வு செயலாக்கம் நிகழும் இடமாகும் அதேசமயம் இடைநிலை நினைவகத்தைப் பொறுத்தவரை அது உணர்வு அல்லது உணர்வில்லா செயலாக்கமாக இருக்கலாம் பணிபுரியும் நினைவகத்தைப் பற்றி நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் இது மிகவும் குறைந்த திறன் கொண்டது இது நமது உற்று நோக்கலை கொண்டுள்ளது மற்றும் நமது கவனத்தை கோருகிறது நாம் பல விஷயங்களை பல கருத்துகளை அதிகமான உள்ளீடுகளை மற்றும் பல நடைமுறைகளை பணி நினைவகத்தில் கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்றால் அதற்கு இடம் இருக்காது அந்த நபர் எதையாவது நீண்டகால நினைவகத்தில் தள்ள வேண்டும் இருக்கும் ஒன்றில் ஈடுபட வேண்டும் பின்னர் மீண்டும் அவன் அவன் மனம் செய்ய வேண்டியதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் பணிபுரியும் நினைவகம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட திறன் கொண்டது என்பதை ஆசிரியர் அல்லது ஒவ்வொரு நபரும் நினைவில் கொள்ள வேண்டும் பணிபுரியும் நினைவகத்தில் உள்ள தகவல்கள் உணர்ச்சி மற்றும் இடைநிலை நினைவுகளிலிருந்து வரலாம் அல்லது நீண்டகால நினைவகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படலாம் இடைநிலை நினைவகத்திலிருந்து இது பணிபுரியும் நினைவகத்தில் வருகிறது இது நீண்டகால நினைவகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்தும் வரக்கூடும் மேலும் இது ஒரு பணிநிலையம் போன்றது இந்த தகவல்களை மீட்டெடுப்பதில் இருந்து நீங்கள் செயலாக்குகிறீர்கள் நீங்கள் அது முக்கியமான உணர்வு என சுட்டிக்காட்டினால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் மற்றும் அதற்கு அர்த்தம் உள்ளது அது நீண்ட கால நினைவகத்தில் சேமிக்கப்படுகிறது இரண்டு வழிமுறைகள் உள்ளன ஒலிப்பு மற்றும் விசுவஸ்பேடியல் ஒத்திகை சுழல்கள் ஒலியியல் என்பது நீங்கள் பெறும் எந்தவொரு குரல் வகை தகவலையும் விசுவஸ்பேடியல் ஒத்திகை சுழல்களையும் குறிக்கிறது தகவல்களை செயலாக்கி குறியாக்கம் செய்யும் இரண்டு முக்கிய சுழல்கள் இவை நாம் சொன்னது போல் இது வெவ்வேறு வடிவங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த வடிவங்கள் வேறொரு இடத்தில் சேமிக்கப்படுகின்றன அந்த செயலாக்கம் அனைத்தும் நினைவகத்தில் வரும் தரவை குறியாக்கம் செய்வது ஒலிப்பு மற்றும் விசுவஸ்பேடியல் ஒத்திகை சுழல்களைப் பயன்படுத்தி நிகழ்கிறது பணிபுரியும் நினைவகத்தின் வரையறுக்கப்பட்ட திறனின் உட்பொருள் என்ன அதற்கு நாம் தகவல்களை பகுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பல விஷயங்களை அதிக எண்ணிக்கையிலான கருத்துக்களை அதிக எண்ணிக்கையிலான நடைமுறைகளை முன்வைக்காதீர்கள் பின்னர் ஒரு சிக்கலைத் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அல்லது மாணவர் ஒரு பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம் அதை பகுக்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியையும் பூர்த்திசெய்து தீர்த்து முழுமையாகப் புரிந்துகொண்டு நீண்டகால நினைவகத்திற்கு அனுப்புங்கள் அடுத்த பகுதியைக் கொண்டு வாருங்கள் ஒரு பாடம் விளைவு தொடர்பான பொருட்களின் எண்ணிக்கையை மாணவர்களின் திறன் வரம்பிற்குள் ஆசிரியர் வைத்திருக்க முடியும் என்றால் அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை அதிகம் நினைவில் வைத்திருக்க வாய்ப்புள்ளது உண்மையில் பல ஆசிரியர்கள் அதை உள்ளுணர்வாக செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதை அறிந்திருந்தால் நீங்கள் தகவலை சரியான முறையில் பகுக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்வீர்கள் பணிபுரியும் நினைவகம் கூட தற்காலிகமானது மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பொருட்களைக் கையாள முடியும் புதிய தகவல்களுக்கு நீங்கள் இடம் ஒதுக்க வேண்டியிருப்பதால் நீங்கள் நீண்ட காலத்திற்கு தகவல்களை வைத்திருக்க முடியாது அந்த தகவலை செயலாக்க நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது மாணவரின் உந்துதலைப் பொறுத்தது ஏனெனில் அந்த குறிப்பிட்ட பாடத்தில் எனக்கு ஆர்வம் இல்லை உந்துதல் இல்லை எனில் நான் அதை விரைவாக அப்புறப்படுத்த ஒன்று நான் அதை வெளியே எறிந்துவிடுகிறேன் அல்லது அந்த பரிமாற்றத்தின் ஒரு சிறு பகுதி மட்டுமே நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றப்படும் பரவலாக நீங்கள் 15 முதல் 20 நிமிட கூறுகளாக பாடங்களை பகுக்கும்போது அது ஒரு 40 நிமிட பாடத்தை விட அதிகமாக மாணவர் ஆர்வத்தை பராமரிக்க வழிவகுக்கும் என்று கூறலாம் எனக்கு 40 நிமிடங்கள் தேவைப்படும் என்று ஒன்றை நீட்டிக்க சிலர் முன்வைக்கலாம் ஆம் நீங்கள் அதை செய்யலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் 40 நிமிட அமர்வு செய்வது போல் இல்லாமல் மாணவர் கற்றல் குறைகிறது ஆனால் ஒரு சராசரி மாணவருக்காக அதை 15 முதல் 20 நிமிட கூறுகளாக உடைப்பது விரும்பத்தக்கது அதாவது 15 20 நிமிட ஏதேனும் ஒரு விளக்கக்காட்சிக்குப் பிறகு நீங்கள் மாணவர்களை வேறு ஏதாவது செய்யச் செய்து அடுத்த பகுதிக்கு வரலாம் தகவல் நோக்கமுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தால் சேமிக்கப்படும் இரண்டு சொற்கள் உள்ளன உணர்வு மற்றும் பொருள் இவை இரண்டும் வேறுபட்டவை உணர்வை உருவாக்குவது என்பது கற்பவர் தனது கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பொருளைப் புரிந்து கொள்ள முடியும் என்பதாகும் எடுத்துக்காட்டாக மின் பொறியியலில் நீங்கள் ரூத் ஹர்விட்ஸ் அளவுகோல்களை முன்வைக்க முயற்சிக்கிறீர்கள் முழு லாஜிக் கும் மாணவருக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஒரு விதத்தில் மேட்ரிக்ஸ் அல்லது சமன்பாடு எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதையும் இடது அரை பகுதி மற்றும் வலது அரை பகுதியில் உள்ள ரூட் களின் எண்ணிக்கையை எவ்வாறு வரைபடமாக தீர்மானிப்பது என்பதையும் அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் பின்பற்றலாம் இதுபோன்ற அனைத்து கணிதங்களையும் நீங்கள் பின்பற்றலாம் ஆனால் உங்களுக்கு தேவையான எந்த அர்த்தத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் நான் எங்கே பயன்படுத்தப் போகிறேன் அந்த நேரத்தில் அது எனக்கு புரிய முடியாமல் போகலாம் எனவே ஏதாவது உங்களுக்கு உணர வைக்கும் ஆனால் அது உங்களுக்கு எதையும் குறிக்காது பொருள் என்பது உருப்படிகள் கற்றவருக்கு பொருத்தமானதா என்பதைக் குறிக்கிறது கற்பவர் அதைக் கண்டறிந்தால் 'ஆம் நான் எங்கு பயன்படுத்தப் போகிறேன் என்று என்னால் பார்க்க முடியும்' நீங்கள் அதைப் பொருத்தமாகக் கண்டால் நீங்கள் நிச்சயமாக அதை நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றுவீர்கள் அதே உருப்படி உங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றால் நீண்ட கால நினைவகத்திற்கு செல்ல வாய்ப்பில்லை ஆனால் ஒரே உருப்படி ஒரு வகுப்பறையில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக பொருந்தாது ஏனெனில் ஒவ்வொரு மாணவரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் அவருடைய கடந்தகால அனுபவம் வேறுபட்டது சில மாணவர்கள் அதைப் பொருத்தமாகக் காண்பார்கள் சில மாணவர்கள் அதைப் பொருத்தமாகக் காண மாட்டார்கள் நாங்கள் சொன்னது போல் உணர்வும் அர்த்தமும் ஒன்றுக்கொன்று சுயாதீனமாக இருக்கின்றன மேலும் தகவல் சேமிக்கப்படும் நிகழ்தகவு குறித்த உணர்வை உருவாக்குவதை விட பொருள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பொதுவான உதாரணம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியைப் பார்க்கலாம் அது உங்களை மகிழ்விக்கக்கூடும் அது உங்களுக்குப் புரியும் ஆனால் அது உங்களுக்கு நீண்ட கால அர்த்தத்தைக் கொண்டிருக்கவில்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பொழுதுபோக்கும் போது எல்லா விவரங்களையும் மறந்துவிடுவீர்கள் ஒரு நபர் அதை நீண்டகால நினைவகத்தில் சேமிப்பது வீணானது என உணர்கிறார் சேமிப்பு ஏற்படுவதற்கு உணர்வு மற்றும் அல்லது பொருள் ஓரளவிற்கு இருக்க வேண்டும் வெளிப்படையாக நீங்கள் அர்த்தம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டிற்கும் 0 முதல் 1 வரையிலான அளவைக் கொடுத்தால் வகுப்பறையில் நடைபெறும் எந்தவொரு குறிப்பிட்ட கற்றலிலும் நீண்டகால சேமிப்பிற்கு சில புரிதலும் சில அர்த்தங்களும் இருக்க வேண்டும் அது ஆசிரியருக்கு ஒரு சவாலாகும் மாணவர்கள் எவ்வாறு புரிந்துகொள்ள முடியும் என்பதை நான் எவ்வாறு உறுதிப்படுத்துவது அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக எவ்வாறு ஆக்குவது அப்போதுதான் அவர்கள் அர்த்தமுள்ளதாகக் காண்பார்கள் மாணவர்கள் அர்த்தத்தைக் கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் வழிகளில் ஒன்று பாடத்திட்டத்தில் அவர்களின் கடந்த கால அனுபவங்களுக்கான இணைப்புகள் உள்ளன என்பதை உறுதிப்படுத்துவது அது அவர்களின் கடந்த கால அனுபவத்துடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் மிகவும் விசித்திரமான மற்றும் புதிய ஒன்று முன்வைக்கப்படுகிறது மாணவர்கள் அதற்கு எந்த அர்த்தத்தையும் காண மாட்டார்கள் எனவே இது நீண்ட கால நினைவகத்தில் சேமிக்கப்பட வாய்ப்பில்லை பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் மாணவர்கள் பாடப்பகுதிகளுக்கு இடையில் தொடர்புகளை ஏற்படுத்தும்போது அது அர்த்தத்தையும் தக்கவைப்பையும் அதிகரிக்கிறது குறிப்பாக புதிய கற்றலுக்கான எதிர்கால பயன்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கும்போது எனவே இதன் பொருள் என்ன பாடங்கள் வடிவமைக்கப்பட்ட விதம் அவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒன்று மற்றொன்றுக்கு எவ்வாறு முன்நிபந்தனையாகிறது வரிசைப்படுத்துதல் இவை அனைத்தும் மாணவருக்கு அர்த்தத்தைக் கண்டறிய மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட வேண்டும் அர்த்தத்தை அவர் காணவில்லை எனில் அவர் தேர்ச்சி பெறலாம் அவர் இன்னும் ஒரு தரத்தைப் பெறலாம் ஆனால் அந்த தகவல்கள் எதுவும் நீண்டகால நினைவகத்தில் சேமிக்கப்படாது நினைவுகள் நீண்ட கால சேமிப்பில் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் சேமிக்கப்படாது நினைவகத்தின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு இடங்களில் சேமிக்கப்படுகின்றன மேலும் நினைவகம் நினைவுபடுத்தப்படும்போது அவை மீண்டும் இணைக்கப்படுகின்றன நாங்கள் கொடுக்கும் எந்த எண்களும் குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன கற்றவருக்கு 24 மணி நேரத்திற்குப் பிறகு புதிய கற்றலை நினைவுகூர முடியவில்லை என்றால் நீங்கள் 24 மணிநேரம் காத்திருக்கிறீர்கள் நம்மால் நினைவுகூர முடியாவிட்டால் அது நிரந்தரமாக சேமிக்கப்படவில்லை என்பதற்கான அதிக நிகழ்தகவு உள்ளது இதனால் நம்மால் ஒருபோதும் நினைவுகூர முடியாது அதாவது பணிபுரியும் நினைவக மட்டத்தில் உங்களது மற்ற எல்லா காரணிகளும் அதாவது அச்சுறுத்தல் காரணி அல்லது உணர்ச்சி காரணி அல்லது கவனம் செலுத்தாதவை போன்றவை சேமிப்பகம் அதை நிராகரித்தது பின்னர் 24 மணி நேரத்திற்குப் பிறகு உங்கள் நினைவில் இல்லை அதாவது அது நிரந்தரமாக சேமிக்கப்படவில்லை அதாவது ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் மாணவர் மீண்டும் முழு செயல்முறையையும் கடந்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வீணடிக்கிறீர்கள் அந்த அனுபவம் வீணடிக்கப்படுகிறது நீங்கள் அதைச் செய்ய வேண்டியிருந்தால் அந்த அனுபவத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக சோதனைக்கு சற்று முன்னர் பாடங்களை மறுபரிசீலனை செய்வது மாணவர்கள் உடனடி பயன்பாட்டிற்காக பாடங்களை நினைவகத்தில் நுழைய அனுமதிக்கிறது அங்குதான் ஆசிரியர்கள் பங்கேற்கிறார்கள் ஆனால் இது உண்மையில் நீண்ட கால சேமிப்பகத்தில் சேமிக்கப்படுகிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அதாவது தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு அல்லது தேர்வில் சரியாக செயல்படுவதற்கு போதுமானதாக இருக்கலாம் ஆனால் அந்த தகவல் நடைமுறையில் மறந்துவிடுகிறது ஆசிரியர்கள் இதை மிகவும் பொதுவாக பார்த்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன் யாராவது ஒருவர் நான் முன்பு இரண்டு செமஸ்டர்களில் ஏதோ கற்றுக்கொண்டேன் அது தொடர்பான எதுவும் எனக்கு நினைவில் இல்லை என்று கூறுகிறார் துல்லியமாக அது உள்ளடக்கம் தொடர்பில்லாதது அவை இணைக்கப்படவில்லை மற்றும் மாணவர் பணி நினைவகத்தை நீண்டகால நினைவகத்திற்கு மாற்றுவதற்கான முழு செயல்முறையையும் கடந்து செல்லவில்லை நீண்ட கால நினைவாற்றல் மற்றும் நீண்ட கால சேமிப்பு ஆகியவை வேறுபட்டவை நீண்ட கால நினைவாற்றல் உள்ளது ஆனால் அது எவ்வாறு சேமிக்கப்படுகிறது சரியாக எங்கே விநியோகிக்கப்படுகிறது அவை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன சேமிப்பு வழிமுறை என்ன இவை மிகவும் வேறுபட்டது சேமிப்பக வழிமுறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஆனால் அதன் சில அம்சங்களை நீங்கள் அறிந்திருந்தால் மீட்டெடுக்கும் செயல்பாட்டில் நீங்கள் உங்களைப் பயிற்றுவிக்கலாம் நமது நீண்ட கால சேமிப்பில் நம் குழந்தைப் பருவத்திலிருந்தே சேமிக்கப்பட்ட எந்த தகவலும் அல்லது நீண்ட கால நினைவகத்தில் உள்ள அனைத்துமே மொத்த உலகத்தைப் பற்றிய நமது பார்வையை உருவாக்குகிறது அது எவ்வாறு செயல்படுகிறது அதுதான் நாம் எனவே நம்முடைய நீண்டகால நினைவகம் என்னவோ அதுதான் நாம் உலகை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதற்கான இந்த முழு கட்டமைப்பும் அறிவாற்றல் நம்பிக்கை அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது முழு விஷயம் நீண்ட கால சேமிப்பிலிருந்து எழும் எண்ணங்களும் புரிதலும் நமக்கு பல்வேறு காலங்களில் அனுபவங்கள் இருப்பதால் நமது அனுபவமும் மாறுபடும் ஆனால் அவை அனைத்தும் எப்படியோ தனிநபர்களுடன் ஒருங்கிணைக்கப்படுகின்றன அவை பல வழிகளில் இணைக்கப்படலாம் எனவே நீண்டகால சேமிப்பிலிருந்து எழும் எண்ணங்கள் மற்றும் புரிதல் அல்லது தனிப்பட்ட பொருட்களின் தொகையை விட அதிகமாக இருக்கும் நாம் அதிகமான பொருட்களைக் குவித்துக்கொண்டே இருந்தால் சாத்தியமான சேர்க்கைகளின் எண்ணிக்கையும் அதிவேகமாக வளர்கிறது அதுதான் அதன் இயல்பு அது என்ன என்பதை மறுபரிசீலனை செய்வோம் அங்குதான் நாம் அழைக்கிறோம் இந்த முழு முக்கோணத்தையும் நாம் நீண்ட கால சேமிப்பிடம் என்று அழைக்கிறோம் அதை அறிவாற்றல் நம்பிக்கை அமைப்பு என்றும் நாம் அழைக்கிறோம் நாம் இப்போது இங்கே சுய கருத்து என்னும் ஒரு முகத்தை வைப்பதைப் பார்க்கிறோம் இங்கே நாம் ஒரு நேர்மறையான சுய கருத்தை வைக்கிறோம் ஆனால் அது எதிர்மறையாகவும் இருக்கலாம் இந்த வளைவை மாற்றியமைக்கலாம் சுய கருத்து அறிவாற்றல் நம்பிக்கை அமைப்பு நாம் உலகைப் பார்க்கும் விதத்தை சித்தரிக்கும் அதே வேளையில் சுய கருத்து அந்த உலகில் நாம் நம்மைப் பார்க்கும் விதத்தை விவரிக்கிறது சுய கருத்து மிகவும் நேர்மறையானது முதல் மிகவும் எதிர்மறையானது வரை இருக்கலாம் உங்களைப் பற்றி நீங்கள் எப்போதுமே எதிர்மறையாக உணர்ந்தால் புதிய தகவல்களை நீங்கள் செயலாக்கும் முறை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் இந்த சுய கருத்து கடந்த கால அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது மக்கள் வெற்றியைக் கொடுத்த கற்றல் நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் மற்றும் தோல்விகளை உருவாக்கியதைத் தவிர்ப்பார்கள் எடுத்துக்காட்டாக சில பாடங்களில் நீங்கள் மோசமாகச் செய்துள்ளீர்கள் என்று சொல்வோம் அதோடு உங்களுக்கு ஒரு மோசமான அனுபவமும் அந்தப் படிப்பைப் பின்பற்றும் தொடர் பாடமும் உங்களுக்கு உண்டு வெளிப்படையாக நீங்கள் அதில் திறம்பட பங்கேற்க மாட்டீர்கள் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி இப்போது உங்களுக்கு எதிர்மறையான உணர்வு உள்ளது ஆசிரியர் அனைத்து மாணவர்களையும் தன்னுடன் அல்லது அவருடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறார் மேலும் ஒருவர் தனிப்பட்ட மாணவர்களின் சுய கருத்துக்களை உணர வேண்டும் புதிய தகவலுக்கு கற்றவர் எவ்வளவு கவனம் செலுத்துவார் என்பதை சுய கருத்து தீர்மானிக்கிறது பொறியியல் கல்லூரி அல்லது உயர் கல்வி மட்டத்திலும் கூட இதை நினைவில் கொள்ள வேண்டும் அவமானம் சங்கடம் நிராகரிப்பு மற்றும் தண்டனை ஆகியவற்றில் ஆசிரியரின் திறன் ஒரு உணரப்பட்ட அச்சுறுத்தலாக அமைகிறது அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் மேலும் அதில் அவர்களுக்கு திறமையும் இருக்கும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் அவர்களுக்கு மிகப்பெரிய திறன் உள்ளது சிலர் துரதிர்ஷ்டவசமாக எந்த காரணங்களுக்காகவும் அதைப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மாணவர்கள் எப்போதும் அதை ஒரு அச்சுறுத்தலாகவே பார்ப்பார்கள் இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்போது ஒரு ஆசிரியர் அளிக்க வேண்டிய தரம் வெகுமதி அளிக்கும் படி இருப்பதை விட தண்டனைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே எந்தவொரு குறிப்பிடத்தக்க அளவிலும் அச்சுறுத்தல் இருப்பது நினைவில் கொள்ள வேண்டிய கற்றலைத் தடுக்கிறது ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறைகளை அச்சுறுத்தல்களைத் தவிர்ப்பதன் மூலம் சிறந்த கற்றல் சூழலை உருவாக்க முடியும் நுட்பமான மிரட்டல் கூட ஒரு மாணவர் அதை ஒரு அச்சுறுத்தலாகப் பார்ப்பார் மேலும் அது கற்றல் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே எந்த வகையிலும் மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதை உணர ஆசிரியர்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடமாகும் நாம் உணர்வு மற்றும் பொருள் பற்றி பேசினோம் நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மாணவர்கள் வழங்கியதைப் புரிந்துகொள்வதாகத் தெரிகிறது ஆனால் அதில் அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை பயிற்சிகள் மாணவர்களின் அர்த்தமற்ற உணர்வைக் கண்டுபிடிக்கும் இரண்டு நிகழ்வுகளை விவரிக்கவும் நீங்கள் உணர்ந்ததை அதிகபட்சம் 250 சொற்களில் நீங்கள் எழுதலாம் மாணவர்கள் உணர்வையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்கும் இரண்டு நிகழ்வுகளைக் கொடுங்கள் ஒவ்வொன்றும் அதிகபட்சம் 250 வார்த்தைகள் இதை நீங்கள் குறிப்பாகப் பகிர முடிந்தால் இதை மின்னஞ்சல் மூலம் tale iisctagmail com அனுப்பலாம் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் அது எங்களுக்கு நிறைய உள்ளீடுகளாக இருக்கும் அடுத்த யூனிட்டில் மூளை எவ்வாறு கற்கிறது கற்றல் மற்றும் தக்கவைப்பைக் கையாள்வதில் மூளைக்கு உதவும் கற்பித்தல் முறைகளைப் பற்றி பேசுவோம் மிக்க நன்றி